ரெக்டிஃபையர் கெப்பாசிட்டர் பில்டர் சுற்று வடிவமைத்தல் இப்போது வரை நாம் மின்தேக்கி பில்டர் சுற்றுடன் ரெக்டிஃபையர் சர்க்யூட்டைப் படித்திருக்கிறோம் அதன் அலை வடிவங்களைப் பார்த்தோம் ரெக்டிஃபையர் கெபாசிட்டர் ஃபில்டர் சர்க்யூட்டை எப்படி உருவகப்படுத்துவது என்று கற்றுக்கொண்டோம் பாகங்களை வடிவமைக்கும் ஒரு முக்கியமான செயலை நாம் இப்போது செய்ய வேண்டும் உங்களிடம் இரண்டு வகையான பாகங்கள்கள் மட்டுமே உள்ளன ஒன்று டையோடு ரெக்டிஃபையர் டையோடு மற்றும் மற்றொன்று மின்தேக்கி எனவே இந்த இரண்டு பாகங்களையும் நீங்கள் மதிப்பிட வேண்டும் அவை மின் அழுத்தங்கள் மற்றும் வெப்ப அழுத்தங்களைக் கையாளக்கூடியதாக இருக்கும் இந்த பாடத்திட்டத்தில் மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த அழுத்தங்கள் போன்ற மின் அழுத்தங்களுக்கான மதிப்பீட்டைப் பற்றி விவாதிப்போம் இருப்பினும் வெப்ப அழுத்த கணக்கீடு மற்றொரு பாடமாக இருக்கும் எனவே வெப்ப அழுத்தங்களுக்கான பாகங்களைக் கணக்கிட்டு மதிப்பிடுவது இந்தப் பாடத்தைப் பொறுத்த வரையில் வரம்பிற்கு அப்பாற்பட்டது நீங்கள் சுற்றுகளை வடிவமைக்கும் போது அதிக நீடித்த லைப் கிடைக்க வடிவமைக்கும் மற்றொரு அம்சமும் உள்ளது கொடுக்கப்பட்ட mttf க்கான தோல்வி அடையும் நேரத்தை பொருத்து வடிவமைக்கும் நோக்கத்திற்கு அப்பாற்பட்டது இருப்பினும் நீங்கள் ஒரு நடைமுறை சுற்றை வடிவமைக்கும் போது நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய அம்சங்கள் இவை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த பாடத்திட்டத்தில் மின் அழுத்தங்களை எவ்வாறு கையாள்வது என்பதை இப்போது பார்ப்போம் நாம் இப்போது வெள்ளை பலகைக்கு திரும்பியுள்ளோம் அங்கு நாம் முன்பு இந்த அலை வடிவங்களைப் பார்த்திருந்தோம் இது ரிப்பில் Vc உடன் வெளியீட்டு மின்னழுத்த அலை வடிவம் ஆகும் இது Vc என்று அழைக்கப்படும் மின்தேக்கியின் மின்னழுத்த அலை வடிவம் ஆகும் Io என்பது மின்னோட்டத்தின் சராசரி மதிப்பைக் காட்டியது அவை ஒரு சிறிய ரிப்பில் ஆக இருக்கும் இது R ஆல் வகுக்கப்பட்ட DC வடிவத்தைப் போன்ற அதே வடிவத்தைக் கொண்டிருக்கும் இந்த பச்சை அலை வடிவம் ரெக்டிபயர்யிலிருந்து வெளியேறும் மின்னோட்டத்தின் வடிவமாகும் என்று நாம் பார்த்தோம் மேலும் சில அளவுருக்களை நாம் வரையறுக்க வேண்டும் இப்போது கெபாசிட்டர் மற்றும் டையோடு மதிப்பீடுகளின் மதிப்புகளுக்கான கணக்கீடுகளைச் செய்ய பயன்படுத்துகிறோம் இப்போது இது முழு சைனூசாய்டின் அரை அலை வடிவம் என்பதை நாம் அறிவோம் எனவே இது பையின் கோணத்தைக் கொண்டிருக்க வேண்டும் இது முழு 2ᴨ மற்றும் இது ᴨ என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதாவது T 2 காலம் 2 பிறகு மற்றொரு அளவுரு உள்ளது அதை நாம் கடத்து காலம் என்று வரையறுப்போம் டையோடு கடத்தும் காலம் மற்றும் அதற்கு α என்று பெயரிடுவோம் நிச்சயமாக இந்த புள்ளியில் இருந்து இந்த புள்ளி வரை ᴨ மீண்டும் சுழற்சி திரும்ப வருகிறது வரையறுக்க வேண்டிய மற்றொரு மாறி பீக் டு பீக் ரிப்பில் ஆகும் எனவே இது வெளியீட்டு மின்னழுத்தத்தின் உச்சத்திலிருந்து உச்சநிலை வரை உள்ளது எனவே இதை உச்சநிலை ரிப்பில் என்று அழைக்கலாம் இந்த வரையறை Im என்பது இங்கே காட்டப்பட்டுள்ளபடி ரெக்டிஃபையரில் இருந்து வெளியேறும் உச்ச மின்னோட்டமாகும் நாம் பாகங்கள்களை மதிப்பிடும்போது அல்லது வடிவமைக்கும்போது இந்த மின்னோட்டத்தின் தன்மையை சரியாகக் கணக்கிட முயற்சிப்பதன் மூலம் நாம் அதிகம் ரேடிங்களுடன் சில பாதுகாப்பு காரணிகளை நாம் கொடுக்க வேண்டும் இந்த செவ்வக பச்சை பெட்டியை நீங்கள் கருத்தில் கொண்டால் மின்னோட்ட அலை வடிவம் அப்படி இருந்தால் இந்த பிளாட் டாப் செய்யப்பட்ட பச்சை செவ்வக பெட்டியின் பாகங்கள்களை நீங்கள் வடிவமைத்தால் நிச்சயமாக அது பில்டர் ரெக்டிபயர் மின்தேக்கியில் இருந்து வெளிவரும்போது பல்ஸ்களை கையாளும் எனவே பொதுவாக வடிவமைப்பு நடைமுறையில் பொறியியல் முடிவுகளை பயன்படுத்துகிறோம் சாதனங்களை ரேடிங் மதிப்பிடுவதற்கு இந்த பிளாட் டாப் பிளாட் டாப் செவ்வகம் பல்ஸ்களை கையாளும் வகையில் வடிவமைப்போம் அது நிச்சயமாக இந்த மின்னோட்ட வடிவத்தைக் கையாளும் எனவே அதைத்தான் நாம் செய்ய முயற்சிப்போம் இது மின்னோட்ட அலை வடிவமாகும் இது எந்த பகுப்பாய்விற்கும் அல்ல வடிவமைப்பு நோக்கங்களுக்காக மட்டுமே வடிவமைப்பிற்காக என நாம் கருதுவோம் இப்போது Vo எனப்படும் மேலும் 1 மாறியை வரையறுப்போம் Vo என்பது உண்மையில் நீங்கள் கெபாசிட்டர் முனையில் காணும் வெளியீட்டு மின்னழுத்த Vc இன் சராசரி மதிப்பாகும் எனவே இது உச்ச மதிப்பு மற்றும் இது ரிப்பிலின் சராசரி மதிப்பு மற்றும் இதை 2 ஆல் வகுத்தால் சராசரி மதிப்பு Vo ஆக இருக்கும் எனவே இது மின்னோட்டத்தின் சராசரி மதிப்பாக இருக்கும் மின்னழுத்தத்தின் சராசரி மதிப்பு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது மின்தேக்கி Vm1 ஐ எடுக்கும் உச்ச மதிப்பு மற்றும் நிலையான நிலையில் Vm2 க்கு வெளியேற்றப்படும் குறைந்தபட்ச மதிப்பு இரண்டு மாறிகள் எனவே இந்த மாறிகள் வரையறைகளைப் பயன்படுத்தி கெபாசிட்டர் மதிப்பு என்னவாக இருக்கும் மேலும் டையோட்கள் வழியாக பாயும் மின்னோட்டத்தின் மதிப்பு என்னவாக இருக்கும் என்பதை இப்போது கணக்கிடுவோம் இப்போது சமன்பாட்டை எழுதுவதற்கு எழுதும் பலகையைப் பயன்படுத்துவது நல்லது எனவே நான் எழுத்துப் பலகைக்குச் சென்று சமன்பாடுகளை எழுதத் தொடங்குவேன் நீங்கள் என்னைப் பின்தொடர முடியும் எனவே அனைத்து அளவுருக்கள் பெயருடன் அதே அலை வடிவ உருவம் என்னுடன் உள்ளது சமன்பாடுகள் வடிவமைப்பு சமன்பாடுகளை எழுத இதைப் பயன்படுத்துவோம் இப்போது முதலில் கெபாசிட்டர் மதிப்பைக் கணக்கிடுவோம் வடிவமைப்பு நோக்கங்களுக்காக உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை எழுதுங்கள் விவரக்குறிப்புகள் எனவே உங்களுக்கு வழங்கப்படும் விவரக்குறிப்புகள் பின்வருமாறு விவரக்குறிப்புகள் Vo இன் மதிப்பு என்ன என்பது உங்களுக்கு வழங்கப்பட்ட விஷயங்களில் ஒன்று ரிப்பில் விவரக்குறிப்பு இது உங்களுக்கு வழங்கப்படும் நாம் அப்போது குறித்தது போல் இது உங்களுக்கு பீக் டு பீக் ரிப்பில் மாறுபாடு டெல்டா Vr என வழங்கப்படும் வேறு என்ன கொடுக்கப்படும் என்றால் உங்களிடம் பவர் Po அவுட்புட் பவர் இருக்கும் நம்மிடம்உள்ளீட்டு விவரக்குறிப்பும் உள்ளது இப்போது உள்ளீட்டு மின்னழுத்தம் இரண்டு பகுதிகளைக் கொண்டுள்ளது ஒன்று உங்களிடம் 230 வோல்ட் RMS போன்ற ஏதாவது இருக்கலாம் அதாவது 230 ரூட் 2 உச்சம் இது உங்கள் Vm ஆக இருக்கும் ஆனால் அது மட்டும் அல்ல உங்கள் உள்ளீட்டு மின்னழுத்தம் மைனஸிலிருந்து 180 டிகிரி 180 வோல்ட் முதல் 270 வோல்ட் வரை மாறும் எனவே 20 சதவீதம் 30 சதவீதம் இந்த வகையான மாற்றங்களை நீங்கள் உண்மையான மின்னழுத்தத்தில் காணலாம் எனவே உள்ளீட்டு மின்னழுத்த டோலெரன்ஸ்யையும் நீங்கள் குறிப்பிட வேண்டும் எனவே இது பொதுவாக உங்கள் தேவையான மதிப்பில் 10 சதவீதம் அல்லது 15 சதவீதம் வழங்கப்படுகிறது எனவே இது மாறுபடும் 230 வோல்ட் RMS இல் 10 முதல் 230 வோல்ட் RMS இல் 10 வரை அதாவது 230 வோல்ட் 23 வோல்ட் டோலெரான்ஸ் எனவே இந்த டோலெரான்ஸ் கொடுக்கப்பட வேண்டும் எனவே நாம் அதை மாறுபடும் சதவீதம் என்று அழைக்கிறோம் நிச்சயமாக உங்களுக்கு அதிர்வெண் இருக்க வேண்டும் அதிர்வெண் வழங்கல் அதிர்வெண் எப்போதும் நம் நாட்டில் குறைந்தபட்சம் 50 ஹெர்ட்ஸ் என்று அறியப்படுகிறது எனவே அதைப் பற்றி நீங்கள் அதிகம் கவலைப்பட வேண்டியதில்லை எனவே இவை உங்களுக்குக் கொடுக்கப்பட்ட விவரக்குறிப்புகள் உங்களுடன் இருக்கும் விவரக்குறிப்புகளைப் பயன்படுத்தி நாம் இப்போது நம் முதல் வேலை கெபாசிட்டர் c இன் மதிப்பிற்கு வந்துள்ளோம் இந்த கட்டத்தில் தொடங்குவோம் இந்த கட்டத்தில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் அல்லது இந்த கட்டத்தில் நாம் கீழே வருவோம் மின்தேக்கியின் ஆற்றல் அரை CVm1 ஸ்கொயர் மற்றும் இங்கு டையோட்கள் முடக்கப்பட்டுள்ளன அதேபோல் இங்கிருந்து இங்கே டையோட்கள் செயலிழந்துவிட்டன கெபாசிட்டர் சுமைக்குள் வெளியேற்றும் வேலையை மட்டுமே செய்கிறது எனவே இங்கிருந்து வேறு எங்கும் சுமையாக டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு அது அரை CVm2 ஸ்கொயர் ஆற்றல் குறைந்த ஆற்றல் மட்டத்தை எட்டியுள்ளது அப்படியென்றால் இங்கிருந்து இழந்த இந்த ஆற்றல்கள் எல்லாம் என்ன ஆயிற்று சுமைக்கு சென்றுவிட்டது எனவே அதுவே நாம் பயன்படுத்தும் தொடக்கப் புள்ளியாகும் எனவே குறி எழுதுகிறேன் இங்கே அது ½ CV2m1 மற்றும் இங்கே ½ CV2m2 என்ன வேறுபாடு உள்ளது எனவே ½ CV2m1 ½ CV2m2 சுமைக்கு செல்கிறது மற்றும் அது உண்மையில் முழு ᴨ காலத்திற்கு அல்ல இது ஒரு காலத்திற்கு ᴨ α ஆகும் எனவே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பை மைனஸ் ஆல்பா மின்தேக்கி சுமை வழியாக வெளியேற்றப்படுகின்றன எனவே ᴨ αᴨ என்ற வரி விகிதத்துடன் Po அளவு மின்சக்தி சேர்க்கப்படுகிறது எனவே அந்த நேரத்தில் VoIo அந்த அளவுக்கு மின்சாரம் மற்றும் ஒரு காலத்திற்கு T2 பயன்படுத்தப்படுகிறது எனவே நீங்கள் இந்த சமன்பாட்டைப் பார்த்தால் பை மைனஸ் ஆல்ஃபா பையை டி2 ஆகப் பார்த்தால் Poவின் எடையுள்ள காலகட்டம் ஆற்றல் வெளியீடு ஆகும் எனவே இது உண்மையில் ஆற்றல் வாட்கள் நேரம் வாட் வினாடிகள் எனவே நீங்கள் இங்கே பார்க்கும் ஆற்றலின் அளவு ½ V ½ CV2m1 ஸ்கொயர் கழித்தல் ½ CV2m2 ஸ்கொயர் சுமைக்குள் வைக்கப்படும் எனவே இந்த ½ ஐ எளிமைப்படுத்துவோம் ᴨ αᴨ Po 2f f என்பது இப்போது C Vm1 Vm22 ஆகப் பிரிக்கப்படலாம் எனவே இது உண்மையில் ab இலிருந்து a2 ஆகும் இப்போது இது ஒன்றுமில்லை ஆனால் இந்தத் திரையை மேலே நகர்த்துகிறேன் இது ஒன்றும் இல்லை ஆனால் Vo சராசரி மதிப்பு இது ஒன்றும் இல்லை ஆனால் டெல்டா Vr எனவே நம்மிடம் C ᴨ αᴨ Po 2 f Vo∆Vr பகுதியில் வருகிறது ஆனால் Po VoIo ஆகும் எனவே Vo ரத்துசெய்யும் எனவே நீங்கள் C இன் மதிப்பை ᴨ αᴨ Io 2f∆Vr என எழுதலாம் எனவே இதைப் பெறுவதற்கு நீங்கள் வைக்க வேண்டிய மின்தேக்கியின் மதிப்பு குறிப்பிட்ட ரிப்பில் மற்றும் இந்த குறிப்பிட்ட சுமை மின்னோட்டத்திற்கு இதுதான் இருப்பினும் Io இன் அதிகபட்ச மதிப்பை நீங்கள் கணக்கிட படத்தில் வரக்கூடிய வேறு சில வேறுபாடுகள் உள்ளன என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் எனவே நீங்கள் Io இன் அதிகபட்ச மதிப்பைக் கணக்கிட்டால் C இன் மதிப்பு போதுமானதாக அதைக் கையாள இருக்கும் நீங்கள் ரிப்பிலை குறைந்தபட்சமாக கணக்கிட வேண்டும் எனவே குறைந்தபட்ச ரிப்பிலுக்கு நாம் C இன் அதிக மதிப்பைப் பெறுகிறோம் எனவே Io மதிப்பின்படி குறைந்தபட்ச ரிப்பில் க்கான மோசமான நிலையை நீங்கள் கவனித்தவுடன் C இன் மதிப்பு நன்றாக இருக்கும் நீங்கள் ஒரு உண்மையான சுற்றுவட்டத்தில் C இன் மதிப்பை வைக்கும் போது நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய மற்றொரு மிக முக்கியமான அளவுகோல் என்னவென்றால் நீங்கள் ஒரு அலுமினிய எலக்ட்ரோலைட் மின்தேக்கியை வாங்கும்போது அது மிகப்பெரிய டோலெரான்ஸ் கழித்தல் நாற்பது சதவிகிதம் முதல் நூறு சதவிகிதம் கூட அத்தகைய டோலெரான்ஸ்யைக் கொண்டுள்ளது எனவே பொதுவாக நீங்கள் எதைக் கணக்கிடுகிறீர்கள் பிறகு நீங்கள் வாங்குவது மற்றும் உண்மையில் அளவிடுவது மிகப் பெரிய மற்றும் குறிப்பிடத்தக்க மாறுபாட்டைக் கொண்டிருக்கும் எனவே பொதுவாக நடைமுறையில் என்ன செய்வது என்றால் நீங்கள் c ஐக் கணக்கிட்டவுடன் நீங்கள் சில 15μF அல்லது 10 μFஐ பெறுவீர்கள் நீங்கள் மூன்று மடங்கு மதிப்பைப் பெறுவீர்கள் 30μF நீங்கள் அந்த மதிப்பை வைக்கலாம் எனவே நீங்கள் வாங்கிய மின்தேக்கி மைனஸ் நாற்பது சதவிகிதமாக இருந்தாலும் கூட இந்த வகையான மாறுபாடுகளைக் கையாள முடியும் எனவே நீங்கள் மதிப்புகளை கணக்கிடுவது இதற்காகத்தான் மின்தேக்கத்தின் வழியாக செல்லும் RMS மின்னோட்டத்தை இப்போது கணக்கிடுவோம் ஏனெனில் அது ஒரு அளவுரு நாம் கணக்கிட வேண்டிய அளவுரு ஏனெனில் அது மின்தேக்கியின் வெப்பத்தை நேரடியாக பாதிக்கும் எனவே அதைச் செய்ய மின்னோட்டம் பாயும் இந்த காலத்திற்கு மீண்டும் செல்லலாம் இந்த α நேரம் டையோட்கள் கடத்தும் காலம் α இன் இந்த மதிப்பு உச்ச Vm1 இன் இந்த மதிப்பு இங்கிருந்து தெரியும் எனவே Vm1cosα Vm2 ஆக இருக்கும் எனவே நமக்கு Vm1 தெரியும் Vm2 நமக்குத் தெரிந்த ரிப்பில் நமக்குத் தெரியும் எனவே நாம் α ஐ அறிய முடியும் எனவே நாம் அதை எப்படி பெறுகிறோம் Vm2 என்பது Vm1 cosαக்கு சமம் α என்பது cos 1 Vm2Vm1 Vm1 என்பது Vrms √2 என்று அறியப்படுகிறது Vm2 என்பது Vm1 ∆Vr என்ற விவரக்குறிப்பிலிருந்து அறியப்படுகிறது இவை அனைத்தும் உள்ளீட்டு விவரக்குறிப்பிலிருந்து வருகின்றன α இன் மதிப்பை நீங்கள் அறிந்தவுடன் கெபாசிட்டர் வழியாக பாயும் மின்னோட்டத்தைக் கணக்கிடலாம் இப்போது நான் சொன்னது போல் நாம் இந்த செவ்வக தோராயத்தை உருவாக்கப் போகிறோம் மேலும் கெபாசிட்டர் மூலம் மின்னோட்டத்தின் சராசரி மதிப்பு எப்போதும் நிலையான நிலையில் பூஜ்ஜியமாக இருக்கும் என்ற நிபந்தனையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் எனவே இது மின்தேக்கியின் சார்ஜ் ஆகும் இது டையோட்களை கடத்துகிறது டையோட்களை கடத்துகிறது மின்தேக்கியை வெளியேற்றபகுதி இதுதான் எனவே இது Io என்று நமக்குத் தெரியும் எனவே இது Ioπ απ T2 ஆக இருக்கும் இந்தப் பகுதி நிச்சயமாக Im -Io απ T 2 எனவே இந்த T2 சேர்க்கப்பட்டது எனவே இது சார்ஜ் மின்னோட்டத்தின் rms மதிப்பைக் கண்டறிய நீங்கள் T2 ஐ அகற்றினால் எனவே Icrms என்பது απ Io2 π -α π இன் டியூட்டி சுழற்சியைக் கொண்ட நேர்மறை பகுதி Im -Io2க்கான ரூட் சராசரி ஸ்கொயர் எனவே முழு விஷயமும் ரூட் உள் இருக்கிறது எனவே இது மின்தேக்கியின் ESR மதிப்பிற்குள் இந்த r m s மின்னோட்டத்தின் கெபாசிட்டர் வழியாக செல்லும் மின்னோட்டத்தின் r m s மதிப்பாக இருக்கும் எனவே நீங்கள் வெப்ப மேலாண்மை மற்றும் வெப்ப வடிவமைப்பு செய்ய விரும்பும் போது இது பயனுள்ளதாக இருக்கும் எனவே இதை நீங்கள் அறிந்தவுடன் நீங்கள் கெபாசிட்டரை நிர்ணயிக்கலாம் எனவே கெபாசிட்டரை பின்வருமாறு நிர்ணயிக்கலாம் நாம் இப்போது Io 2f∆Vr சமன்பாட்டின் மூலம் C மதிப்பு கொடுக்கப்பட்ட மதிப்பை நாம் அறிவோம் எனவே இந்த Io அதிகபட்சம் Io ஐ எடுத்துக் கொள்ள வேண்டும் குறைந்த பட்சம் ∆Vrmin இந்த மாறுபாட்டை நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால் உள்ளீட்டு மின்னழுத்தம் புதிய மதிப்பிலிருந்து அதிகபட்ச மதிப்பு வரை மாறுபடும் எனவே டெல்டா Vrmin இன் மோசமான நிலை எதுவாக இருந்தாலும் அதைக் கண்டறிந்து அதைப் பயன்படுத்தவும் இப்போது மின்தேக்கி மின்னழுத்த மதிப்பீடு மின்தேக்கியின் அதிகபட்ச மின்னழுத்தம் V rms √2 ஆக இருக்கும் இது இப்போது Vm ஆகும் Vm மேல் முனைக்கு செல்லும் ஏனென்றால் நான் சொன்ன டோலெரான்ஸ் 1 பிளஸ் சதவிகித டோலெரான்ஸ் மதிப்பு 10 20 100 ஆக இருந்தாலும் இது மின்தேக்கி பார்க்கும் அதிகபட்ச மதிப்பாக இருக்கும் உங்களிடம் ஐசி ஆர்எம்எஸ் உள்ளது நாம் இப்போது கண்டறிந்த மதிப்பீடு

எனவே இது RMS மதிப்பாக இருக்கும் எனவே இதனுடன் மேக் டைப் என்று சொல்லலாம் எலக்ட்ரோலைட் வகை நாம் சாதாரணமாக பயன்படுத்தாத அலுமினிய எலக்ட்ரோலைட்டாக இருக்கும் எனவே இது மின்தேக்கியின் மின் வடிவமைப்பை நிறைவு செய்யும் இப்போதுடையோட்கள் அணைக்கப்படும் போது நீங்கள் பார்த்தால் அவை அதிகபட்ச மின்னழுத்தத்தைக் காணும் உச்ச தலைகீழ் மின்னழுத்தம் Vrms √2 ஆக இருக்கும் எனவே 230 ஆக இருந்தால் அது 230 √2 325 வோல்ட் ஆக இருக்கும் அதற்கு நீங்கள் கூடுதல் கொடுக்கிறீர்கள் அந்த குறிப்பிட்ட இடத்திற்கான டோலெரான்ஸ் மாறிமாறி இருக்கும் இதுவே அதிகபட்சமாக இருக்கும் எனவே நீங்கள் ஒரு டையோடைத் தேர்ந்தெடுக்கும்போது இந்த சூத்திரத்தைப் பயன்படுத்தி நீங்கள் கணக்கிடுவதை விட நிச்சயமாக உச்ச தலைகீழ் மின்னழுத்த மதிப்பீட்டைக் கொண்டிருக்கும் டையோடு ஒன்றைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் டையோடுக்கு நீங்கள் கணக்கிட வேண்டிய மற்ற இரண்டு மதிப்புகள் சராசரி ஐடி மற்றும் அதிகபட்ச ஐடி ஆகும் எனவே ஐடி அதிகபட்சம் மின்னோட்டத்தைப் போலவே இருக்கும் ரெக்டிஃபையர் வழியாக பாயும் அதிகபட்ச மின்னோட்டம் ஐடி அதிகபட்சம் இதைப் போலவே இருக்கும் இது டையோடு மூலம் ஐடி அதிகபட்ச Im சராசரி மதிப்பாகும் ஒவ்வொரு டையோடு மூலமாகவும் அது மாறிமாறி சுழற்சிகள் மூலம் பாய்வதை நீங்கள் காணலாம் எனவே D1 மற்றும் D4 முதல் D4 வரை D1 D4 ஆகும் நீங்கள் அடுத்த மஞ்சள் அரை சுழற்சியில் D2 மற்றும் D3 இல் பாய்ந்தால் இது இங்கே பாய்கிறது D2 மற்றும் D3 மீண்டும் அடுத்த நீல அரை சுழற்சியில் பாயும் எனவே இதன் சராசரி I m டியூட்டி சுழற்சி α2π ஆக இருக்கும் ஏனெனில் இது ஒவ்வொரு 2πக்கும் திரும்பும் எனவே டையோடுக்கு நாம் பின்வரும் முறையில் சராசரியை எளிதாகக் கண்டறியலாம் Im α2π இது டையோடு வழியாகப் பாயும் சராசரி மின்னோட்டமாக இருக்கும் நீங்கள் டையோடைத் தேர்ந்தெடுக்கும் போது இதைவிட அதிக மதிப்பீட்டைப் பெற்றிருக்க வேண்டும் மேலும் இந்த வகையான துடிப்புக்கு ஆல்பாவை விட மிகக் குறைந்த காலத்திற்குப் பாயும் உச்ச மின்னோட்ட மதிப்பீடு இதுவாகும் எனவே இப்போது நீங்கள் டையோடு மதிப்பீட்டைப் பெற்றுள்ளீர்கள் மேலும் மின்தேக்கி மின்னழுத்தமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த மதிப்புகள் இந்தச் சாதனங்களைத் தேர்வுசெய்ய உங்களுக்கு வழிகாட்டும் மதிப்புகளாக இருக்கும் எனவே நீங்கள் என்ன செய்ய முடியும் என்றால் இந்த சமன்பாடுகளை ஸ்கிரிப்ட் கோப்பில் வைக்கலாம் எனவே நீங்கள் ஒரு செயல்பாட்டு வடிவமைப்பைச் செய்ய விரும்பினால் நீங்கள் இந்த விவரக்குறிப்புகளை மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள் பின்னர் நீங்கள் அதைச் சரிபார்ப்பீர்கள் ஒருவேளை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பாகங்களை பெறாமல் இருக்கலாம் பின்னர் நீங்கள் சில விஷயங்களை மாற்ற விரும்பலாம் எனவே அவற்றை ஆக்டேவ் அல்லது மேட்லாப் போன்ற ஸ்கிரிப்ட் கோப்பில் வைப்பது நல்லது எனவே நாம் ஒரு ஆக்டேவ் ஸ்கிரிப்ட் கோப்பைப் பயன்படுத்துவோம் மற்றும் வடிவமைப்பு மதிப்புகள் என்ன என்பதைப் பார்க்க ஸ்கிரிப்ட் கோப்பை மீண்டும் மீண்டும் இயக்குவோம் எனவே நாம் இறுதியாக இந்த மதிப்புகளை மீண்டும் மீண்டும் கணக்கிட வேண்டியதில்லை இது சலிப்பை ஏற்படுத்தும் எனவே அவற்றை ஒரு ஸ்கிரிப்ட் கோப்பில் எவ்வாறு வைப்பது மற்றும் வடிவமைப்பு செயல்முறையை தானியங்குபடுத்துவது என்பதை இப்போது நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் பாகங்களின் மதிப்புகளை வடிவமைப்பதற்கான மாதிரி ஸ்கிரிப்டை எவ்வாறு உருவாக்குவது என்பதை நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் எனவே இது நம் கோப்புறை டயலாக் ஆகும் நாம் DC Dc கோப்புறைக்குள் செல்வோம் நான் ஏற்கனவே இங்கே ஒரு மாதிரியை உருவாக்கியுள்ளேன் எனவே இது m கோப்பு நான் உங்களுக்கு விளக்குகிறேன் நான் அதை ஒரு பக்கமாக வைத்திருப்பேன் அதே நேரத்தில் நான் கணக்கீடு செய்ய விரும்புகிறேன் நான் இந்த ஆக்டேவ்வை ஒரு பக்கமாக வைத்து இடத்தை அதிகப்படுத்துவேன் எனவே எனக்கு வேலை இடம் உள்ளது எனவே இது போன்றது இங்கே அதே கோப்புறைக்குள் செல்லலாம் நான் ஏற்கனவே எழுதியுள்ளேன் எனவே நாம் அதிக நேரத்தை வீணாக்க மாட்டோம் உங்கள் ஸ்கிரிப்டை நீங்கள் 3 பகுதிகளாக வகைப்படுத்த வேண்டும் இந்த தொடரியல் நீங்கள் மேட் லேப்பில் என்ன செய்வீர்களோ அதைப் போலவே உள்ளது இது ஏற்கனவே ஒரு நீட்டிப்பு புள்ளியுடன் உள்ளது முதலில் எழுதப்பட்ட சுற்று விவரக்குறிப்பு உங்களிடம் உள்ளது பிறகு நீங்கள் கணக்கீடுகளைத் தொடரவும் இவை அனைத்தும் கணக்கீடுகள் ஆகும் அதன் பின் காட்சியைத் தொடர்ந்து நீங்கள் கணக்கீட்டை முடித்த பிறகு நாள் முடிவில் நீங்கள் காட்ட விரும்புவது இதுதான் எனவே அதை இந்த 3 பகுதிகளாக வைக்கவும் எனவே விவரக்குறிப்புக்கு இது என்ன என்பதை நீங்கள் மறு செய்கைகளைச் செய்வதற்கு மாற்றுவீர்கள் இந்தக் கணக்கீடுகள் அனைத்தும் இந்த மாறிகளின் அடிப்படையிலானவை நாம் குறிப்பிட்டுள்ளோம் ஸ்கிரிப்ட்களின் அடுத்தடுத்த தொகைகளை என்னால் செய்ய முடியாது என்பதால் நான் இங்கே பொருத்தமான மாறிகளைப் பயன்படுத்தினேன் எனவே Vrms என்பது உள்ளீட்டு மின்னழுத்தம் நான் செய்த டோலெரான்ஸ் இருபது சதவிகித டோலெரான்ஸ் Vr என்பது ஆற்றல் Po மற்றும் கணக்கீடுகளில் வெளியீட்டு பிரதான விநியோக அதிர்வெண்ணின் உச்ச ரிப்பில் மின்னழுத்தம் ஆகும் நீங்கள் முதலில் குறைந்தபட்ச மதிப்பு மற்றும் அதிகபட்சம் என்ன என்பதைக் கணக்கிட முயற்சிக்கவும் சிகரங்களின் குறைந்தபட்ச மதிப்பு மற்றும் சிகரங்களின் அதிகபட்ச மதிப்பு மோசமான நிலையை நீங்கள் பெறலாம் நாம் விவாதித்ததைப் போலவே இந்த சமன்பாடுகளின் வழியாக செல்லலாம் ஆனால் நான் இப்போது சிக்கல் மதிப்புகளையும் பயன்படுத்துகிறேன் இதேபோல் ஆல்பா ஆல்ஃபா நிமிடம் ஆல்பா மேக்ஸுக்கு 2 மதிப்புகளைப் பெறுவீர்கள் C இன் மதிப்பைக் கணக்கிடுவதற்கு ஆல்பாவின் அதிகபட்ச மதிப்பைத் தேர்வுசெய்யவும் பின்னர் இங்கே நீங்கள் மின்னழுத்தத்தைக் கணக்கிட வேண்டும் இதன் மூலம் C வெளியீட்டு மின்னோட்டத்தின் அதிகபட்ச வெளியீட்டு மின்னோட்டத்தை மின்தேக்கி RMS மதிப்பைக் காணும் டையோடு தேர்வு உச்சநிலை தலைகீழ் மின்னழுத்த மதிப்பு ஐடி சராசரி மற்றும் RMS மதிப்பு இறுதியாக காட்சிக்கு நான் fprintf அறிக்கையைப் பயன்படுத்துகிறேன் எனவே இது காட்சி நிலையான வெளியீட்டில் வைக்கப்படுகிறது நீங்கள் ஒரு கோப்பில் வைக்கலாம் இது உங்கள் சி தொடரியல் விவரக்குறிப்புகளைப் போன்றது வெளியீட்டு சக்தி மின்தேக்கி தேர்வு மதிப்புகள் மற்றும் டையோட்கள் எனவே இவை நீங்கள் விரும்பும் அளவுருக்கள் எனவே இதை நான் கூகுள் டிரைவிலும் பதிவேற்றுவேன் எனவே நீங்கள் அதைப் பார்த்துவிட்டு உங்கள் வடிவமைப்பு ஸ்கிரிப்ட் கோப்புகளை இந்த வழிகளில் உருவாக்க முயற்சிக்கவும் எனவே நாம் ஆக்டேவ் பணியிடத்திற்கு செல்கிறோம் நீங்கள் என்ன செய்வீர்கள் ஸ்கிரிப்ட் கோப்பை இயக்க வேண்டும் எனவே பெயர் ரெக்ட் அண்டர்ஸ்கோர் ஃபில்டர் டாட் எம் என்பது எங்களுக்குத் தெரியும் இது ரெக்ட் அண்டர்ஸ்கோர் ஃபில்டர் என்று எழுத வேண்டும் டாட் m நீட்டிப்பைக் கொடுக்க வேண்டாம் அதை இயக்கவும் எனவே இது செயல்படுத்தப்படுவதை நீங்கள் காண்பீர்கள் ஒருவேளை உங்களுக்கு முன் திரையை அழிப்பது நல்லது எனவே அதை சேமிக்கவும் எனவே அந்த செயல்பாட்டை மீண்டும் ஒருமுறை செய்ய அனுமதிக்கிறேன் எனவே ஆம் விவரக்குறிப்புகள் இவை அனைத்தும் வெளியீட்டு சக்தி மற்றும் மின்தேக்கிகளின் தேர்வு மதிப்புகள் 110 114 95 மைக்ரோ ஃபாரட்ஸ் எனவே நீங்கள் டையோடு தேர்வை இந்த நிலையில் வைத்தவுடன் நான் இங்கே 1e6 ஆல் பெருக்குகிறேன் மிக நீண்ட 14 புள்ளி எண் இடைவெளியைக் காட்டிலும் மைக்ரோ ஃபாரட்களில் அதை வெளிப்படுத்த முடியும் எனவே இந்த வழியில் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் மறு செய்கைகளைச் செய்து கொண்டே இருக்கலாம் சக்தி மதிப்பை 1000 வாட்களாக மாற்றவும் பின்னர் இந்த ஸ்கிரிப்டை மீண்டும் இயக்கவும் எனவே விஷயங்கள் மாறுவதை நீங்கள் காண்பீர்கள் அதை நீங்கள் தொடர்ந்து பரிசோதனை செய்யலாம் பின்னர் உங்களால் முடிந்த மதிப்புகளை நீங்கள் விரும்பியபடி மதிப்புகளில் உருவகப்படுத்துதல் செருகலுக்குச் செல்லலாம் எனவே இது ரெக்டிஃபையர் சர்க்யூட் ரெக்டிஃபையர் ஃபில்டர் சர்க்யூட்டைப் பற்றிய நிறைய நுண்ணறிவை உங்களுக்கு வழங்கும் எனவே ரெக்டிஃபையர் ஃபில்டர் சர்க்யூட்டில் உள்ள இரண்டு முக்கிய பாகங்களை அதாவது டையோடு மற்றும் மின்தேக்கியை பகுப்பாய்வு செய்து வடிவமைப்பதில் நீங்கள் இப்படித்தான் செய்வீர்கள்